எனவே இவை அனைத்தின் பெயரிடல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இது இப்போது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆகும் இது இப்போது r சஃபிக்ஸ் பொருளைக் காண உதவுகிறது எனவே ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னவாக இருக்கும் என்பதை இந்த அறியலாம் எனவே L1 என்பது காயில் 1 இன் செல்ப் இண்டக்டன்ஸ் N 1 காயில் 1 திருப்பங்களின் எண்ணிக்கை காயில் 2 N2 திருப்பங்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது ∅1 என்பது காயில் 1 இருந்து வெளிப்படும் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் மற்றும் ∅11 என்பது ஃப்ளக்ஸ் இணைப்பு அதே காயிலுக்கு மற்றும் மற்றோரு காயிலுக்கு ∅12 ஃப்ளக்ஸ் இணைப்பு ஆகும் எனவே மொத்த ஃப்ளக்ஸ் ∅1 ∅11 ∅12 இப்போது 2 காயில்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவை மேக்னட்டிக் ஆக இணைக்கப்படுவதாகக் கூறப்படுகிறது ஏனெனில் ஃப்ளக்ஸின் ஃப்ளக்ஸ் பகுதி மற்ற காயிலையும் இணைக்கிறது காயில் 1 இல் முழு ஃப்ளக்ஸ் ∅1 உள்ள வோல்டேஜ் v1 N1 d ∅1 dt ஆக இருக்கும் ஏனெனில் ∅1 ∅11 ∅12 இருப்பதால் எனவே காயில் 1 ஐ இணைக்கும் முழு ஃப்ளக்ஸ் ∅1 வோல்டேஜ் v1 N1 d ∅1 dt ஃப்ளக்ஸ் மற்ற காயில் ∅12 இணைப்பு இருக்கும் எனவே காயிலில் தூண்டப்பட்ட வோல்டேஜ் v2 ஆக இருக்கும் N2 d ∅12 dt இந்த வரைபடம் இந்த வரைபடம் v2 ஆக இருக்கும் இந்த திருப்பங்களின் எண்ணிக்கை N2 d ∅12 dt ஆகும் ஏனெனில் ∅12 காயிலை இணைக்க விரும்புகிறது எனவே அது v2 N2 d ∅12 dt இப்போது காயில் 1 இல் பாயும் மின்சாரம் i1 ஃப்ளக்ஸ் ஏற்படுவதால் நாம் v1 க்கு எழுதலாம் ஏனெனில் ஃப்ளக்ஸ் ∅1 ஆனது மின்சாரம் i1 ஆல் ஏற்படுகிறது ஏனெனில் மின்சார மூலங்கள் எதுவும் இணைக்கப்படவில்லை எனவே v1 நாம் எழுதலாம் N1 d ∅1 d i1 d i1 dt அவை சங்கிலி விதி இது L1 di1 dt ஐ எழுதலாம் எனவே இதன் பொருள் L 1 உண்மையில் L1 d i1 dt இது உண்மையில் காயில் 1 இன் செல்ப் இண்டக்டன்ஸ் ஆகும் இப்போது இதேபோல் V 2 க்கும் நாம் மீண்டும் எழுதலாம் சங்கிலி விதி v2 N2 d ∅12 d i1 d i1 dt இது உண்மையில் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் எனவே N2 d ∅12 d i1 நாம் N21 d i1 dt எங்கே எழுதுகிறோம் M21 N2 d ∅1 d ∅12 d i1 இது உண்மையில் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் எனவே காயில் 1 ஐப் பொறுத்தவரை M21 ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் இது சஃபிக்ஸ் பொருள் எனவே அதனால்தான் நான் பின்னொட்டி 2 1 க்கு எழுதியுள்ளேன் இண்டக்டன்ஸ் M21 காயிலில் தூண்டப்பட்ட வோல்டேஜ் யை காயில் 1 இல் உள்ள மின்சாரத்துடன் தொடர்புபடுத்துகிறது என்பதைக் குறிக்கிறது எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே திறந்த சர்க்யூட் பரஸ்பர வோல்டேஜ் அல்லது காயில் முழுவதும் தூண்டப்பட்ட வோல்டேஜ் v2 M21 d i1 dt ஆக இருக்கும் ஏனெனில் ஃப்ளக்ஸ் i1 மின்சாரம் i1 உருவாக்குகிறது மற்றும் காயிலை இணைக்கும் ஃப்ளக்ஸ் ஒரு பகுதியை உருவாக்குகிறது எனவே v2 M21 d i1 dt ஆக இருக்கும் எனவே v2 N21 d i1 dt இது ஃப்ளக்ஸ் முக்கிய விஷயம் மற்ற காயில் காரணமாக r இன் தூண்டப்பட்ட வோல்டேஜ் ஆகும் எனவே இப்போது இதே போல் மின்சாரம் i2 இந்த பக்கத்தை தூண்டினால் இது இங்கே v1 L1 L2 ஆகவும் உள்ளது ∅2 என்பது மொத்த ஃப்ளக்ஸ் முந்தையது போலவே மொத்த ஃப்ளக்ஸ் ∅22 ∅21 எனவே ∅2 ஒரு பகுதியானது இந்த காயிலை 1 ஐ இணைக்கும் ஆனால் இந்த ∅2 ∅22 மற்றும் ∅21இரண்டுமே இது மொத்த ஃப்ளக்ஸ் ஆகும் இந்த ∅22மற்றும் ∅21இரண்டும் காயில் இணைக்கும் இது வோல்டேஜ் v2 இது முந்தையதை போலவே ஆகும் இது காயில் 1 இன் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் M1 ஆகும் எனவே இது முந்தையதைப் போலவே ∅2 ∅21 ∅22 ஆக இருக்கட்டும் v2 என்பது காயில் திருப்பங்களின் எண்ணிக்கை N2 d ∅2 dt அதாவது N2 d ∅2 di2 di2 dt சங்கிலி விதி எனவே இது di2 dt எனவே காயிலின் செல்ப் இண்டக்டன்ஸ் மற்றும் வி 1 என்பது அந்த ஃப்ளக்ஸ் இணைப்பின் காரணமாக தூண்டக்கூடிய வோல்டேஜ் ஆகும் இது காயிலில் உள்ள மின்சாரத்தின் காரணமாக ஏற்படுகிறது எனவே v1 N1 d ∅21 dt N1 d ∅21 di2 di2 di2 by dt மீண்டும் சங்கிலி விதி எனவே இந்த பகுதி இந்த பகுதி M12 ஐ அழைக்கிறோம் இது di2 dt எனவே v1 M12 di2 dt ஆனால் அதாவது M12 M21 M இது வித்தியாசமாக இருக்க முடியாது இந்த வழியில் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே M உண்மையில் M12 M21 ஆகும் எனவே இது சமன்பாடு எண் நான் படிப்படியாக அதை புரிய வைக்கிறேன் இப்போது நான் எழுதிய ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் இன்டக்டர்கள் அல்லது காயில்கள் அருகிலேயே இருக்கும் போது மட்டுமே ம்யூட்சுவல் கப்ளிங் உள்ளது மற்றும் சர்க்யூட்டுகள் நேரம் மாறுபடும் சோர்ஸ்களால் இயக்கப்படுகின்றன எனவே இன்டக்டர்கள் டி க்கு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படுகின்றன என்பதை நினைவு கூறுவதற்காக நான் எழுதியுள்ளேன் இன்டக்டர்கள் காயில்களாக இருக்கும்போது மட்டுமே ம்யூட்சுவல் கப்ளிங் இருக்கும் மற்றும் சர்க்யூட்டுகள் நேரம் மாறுபடும் சோர்ஸ்களால் இயக்கப்படுகின்றன இப்போது பரஸ்பர வோல்டேஜ் ன் M di dt போலாரிட்டி நாம் அல்லது என்பதை தீர்மானிக்க எளிதானது அல்ல ஏனெனில் நான்கு முனையங்கள் இதில் ஈடுபட்டுள்ளன ஏனெனில் காயில் 1 பக்க வோல்டேஜ் முனையங்கள் காயில் 2 பக்க வோல்டேஜ் முனையங்கள் எனவே நான்கு முனையங்கள் ஈடுபட்டுள்ளன M di dt க்கான சரியான போலாரிட்டியை தேர்ந்தெடுப்பது இரு காயில்களும் ஓரியென்ட்டேசனில் உள்ளது என்பதை ஆராய்வதன் மூலமும் லென்ஸ் விதி கை விதியுடன் இணைந்து பயன்படுத்துவதன் மூலமும் செய்யப்படுகிறது இது கடினமான ஒன்றாகும் ஆனால் சர்க்யூட் பகுப்பாய்விற்கு நாம் டாட் முறையை பயன்படுத்துவோம் எனவே சோர்ஸ் சர்க்யூட்ல் மேக்னட்டிக் பாய்வின் திசையைக் குறிக்க இரண்டு மேக்னட்டிக் காயில்களில் மின்சாரம் காயிலின் முனையத்தில் நுழைந்தால் இந்த முறையை ஒவ்வொன்றின் ஒரு முனையும் புள்ளி வைக்கப்படுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இது என் டாட் முறையை வைத்துக்கொள்வோம் இதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இங்கே புள்ளி உள்ளது இங்கே மற்றொரு புள்ளியும் உள்ளது காயில்களின் விளக்கப்படம் இங்கே உள்ளது இப்போது மின்சாரம் i1 திசை மற்றும் i2 திசை இந்த திசையில் உள்ளது இப்போது கேள்வி அல்லது எப்படி எடுப்பது இப்போது மின்சாரம் நுழைவு இப்போது காயிலைப் பிடிக்கும் போது இவ்வாறு உள்ளது எனவே மின்சாரம் பிடியின் திசையில் இதை இப்படி அழைக்கிறோம் இது உண்மையில் ஃப்ளக்ஸ் இந்த திசை என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த காயில் 1 க்கு உண்மையில் ∅1 ∅11 ∅12 ஏனெனில் இது திசையாகும் இது மின்சாரத்தின் திசையில் இருக்கும் இதுவே இந்த காயில் மின்சாரத்தின் திசையாகும் எனவே காயிலை பிடிக்கும் போது மின்சார திசை இவ்வாறு இருந்தால் கட்டைவிரல் திசையில் ஃப்ளக்ஸ் திசை இருக்கும் எனவே இது ∅12 ஆக வெளிவருகிறது ஏனெனில் இது காயில் 1 ∅11 ஐ இணைக்கும் மற்றும் இதன் ஒரு பகுதி இங்கே வந்து காயிலை இணைக்கிறது இதேபோல் இந்த பக்கமும் மின்சாரம் நுழைகிறது i2 dot இல் உள்ளது ∅2 ∅21 ∅22 இங்கேயும் இதைச் செய்தால் மின்சாரம் இந்த திசையில் நகர்கிறது மற்றும் காயிலை பிடிக்கும் போது மின்சாரத்தின் திசை இந்த விரல் காட்டுகிறது இது அடிப்பகுதிக்கு வருகிறது அதாவது ஃப்ளக்ஸ் இந்த வழியில் வருகிறது அதனால்தான் இது ஃப்ளக்ஸ் திசையாகும் இப்போது இது உண்மையில் ∅2 ∅12 மற்றும் ∅21 இரண்டும் ஒரே திசையில் உள்ளன அது சேர்க்கை எனவே ஆனால் இந்த ∅21 அனைத்தும் காயில்2 ஐ இணைக்கும் எனவே இந்த வழியில் டாட் முறையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அது புள்ளி முறை அவ்வாறு இருந்தால் அதை எப்படிச் செய்வோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு அதை அழிக்க விடுகிறேன் எனவே ஃப்ளக்ஸ் இந்த திசையில் வந்துள்ளன காயிலை பாருங்கள் மின்சாரத்தின் திசையைப் பாருங்கள் காயிலை இவ்வாறு பிடிக்கும் போது மின்சாரத்தின் திசை கட்டைவிரலின் திசையாக ஃப்ளக்ஸ் இருக்கும் இந்த பக்க வோல்டேஜ் v1 இந்த பக்க வோல்டேஜ் v2 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே பரஸ்பர வோல்டேஜ் ன் போலாரிட்டியை தீர்மானிக்க புள்ளிகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது கேள்வி என்னவென்றால் டாட் முறை பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது ஒரு காயிலின் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் ஒரு மின்சாரம் நுழைந்தால் இரண்டாவது காயிலில் உள்ள பரஸ்பர வோல்டேஜ் குறிப்பு போலாரிட்டி இரண்டாவது காயிலின் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் நேர்மறையானது அதே போல ஒரு காயிலின் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் ஒரு மின்சாரம் வெளியேறினால் இரண்டாவது காயிலின் பரஸ்பர வோல்டேஜ் குறிப்பு போலாரிட்டி இரண்டாவது காயிலின் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் எதிர்மறையானது படம் 10 இல் 2 காயில்கள் உள்ளன இந்த புள்ளிகள் காட்டப்பட்டுள்ளன இங்கே மின்சாரம் i1 நுழைகிறது மற்றும் இந்த காயிலுக்கு இடையில் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் M ஆல் காட்டப்படுகிறது மற்றும் இது M d i1 ஐ dt ஆல் எழுத வேண்டும் ஏனெனில் மின்சாரம் i1 மற்றும் பரஸ்பர வோல்டேஜ் இந்த M d i1dt இல் தூண்டுகிறது இது ஒரு சோர்ஸ் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் நாம் M12 அல்லது M21 ஐ எழுதவில்லை M12 M21 M இப்போது படம் 10 இல் பரஸ்பர வோல்டேஜ் v2 இன் அடையாளம் v2 க்கான குறிப்பு போலாரிட்டி மற்றும் i1 இன் திசையால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் மின்சாரம் நுழைகிறது இது ஒரு குறிப்பு போலாரிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இது மற்றும் மின்சாரம் நுழைவு புள்ளி மற்றும் இது குறிப்பு போலாரிட்டி எனவே மற்றும் புள்ளி இங்கே போலாரிட்டி இல் குறிக்கப்பட்டுள்ளது எனவே இது உண்மையில் v2 M d i1 dt எனவே இது உண்மையில் அடையாளம் M d i1 dt அடுத்தது இங்கே v2 க்கான குறிப்பு போலாரிட்டி மற்றும் i1 இன் திசையால் தீர்மானிக்கப்படுகிறது இப்போது i1 என்பது காயில் 1 இன் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் நுழைகிறது எனவே v2 என்பது புள்ளியிடப்பட்ட முனைய காயிலில் நேர்மறையானது எனவே பரஸ்பர வோல்டேஜ் M d I d i1 dt இது நம் குறிப்பு போலாரிட்டி இது ஒரு குறிப்பு போலாரிட்டி எனவே புள்ளி உண்மையில் குறிப்பு போலாரிட்டி எடுத்துள்ளது எனவே அதனால்தான் இந்த v2 M d i dt அதனால்தான் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் அந்த v2 நேர்மறையானது என்று எழுதப்பட்டுள்ளது எனவே பரஸ்பர வோல்டேஜ் M di1 dt எனவே காயில் 1 முனையத்தில் நுழையும் i1 மற்றும் v2 ஆகியவற்றின் முனையத்தில் நேர்மறையானது இப்போது பரஸ்பர வோல்டேஜ் M d i1 dt ஆகும் இப்போது அடுத்தது இரண்டாவது வரைபடம் எனவே புள்ளி இங்கே உள்ளது மற்றும் புள்ளி இங்கே குறிக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே மின்சாரம் இந்த புள்ளியில் நுழைகிறது ஆனால் இந்த விஷயத்தில் இங்கே ஒரு குறிப்பு போலாரிட்டியில் இது உள்ளது புள்ளி என்பது ஒரு குறிப்பு போலாரிட்டிக்கு வைக்கப்படுகிறது எனவே v2 இருக்கும் M d i1 dt மின்சாரம் ஆனது புள்ளிக்குள் நுழைகிறது ஆனால் புள்ளி இங்கே v2 க்கான குறிப்பு போலாரிட்டி ஆகும் M di1 dt இரண்டும் r ஆக இருக்கும்போது இரு அளவிலான மின்சாரமும் r செலுத்தப்படுகிறது இப்போது இதேபோல் இப்போது இந்த பக்கமானது மின்சாரம் i2 இங்கே நுழைகிறது r ஆனால் இங்கே இது மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறினால் i2 என்று பார்ப்பேன் மின்சாரம் i2 உண்மையில் புள்ளியை விட்டு வெளியேறுகிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் இங்கே குறிப்பு போலாரிட்டி இங்கே ஆனால் மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறுகிறது அதனால்தான் இங்கே அது இருக்கிறது ஏனென்றால் இங்கே மின்சாரத்தைப் பார்க்க வேண்டும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் அது M di2 by dt ஏனெனில் இங்கே மின்சாரம் i2 ஆனால் இங்கே புள்ளி என்றால் இங்கே போடப்படுகிறது அது M di2dt ஆக இருக்கும் ஆனால் கேள்வி என்னவென்றால் இங்கே மின்சாரம் மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறும் இது புள்ளியை விட்டு வெளியேறுகிறது ஆனால் குறிப்பு போலாரிட்டி இந்த பக்கம் 1 எனவே அது M di2 dt இதேபோல் இங்கே மின்சாரத்தைப் பார்த்தால் i2 புள்ளியை விட்டு வெளியேறுவது இங்கே உள்ளது குறிப்பு போலாரிட்டி ம் கூட அதாவது இது ஆக இருக்கும் எனவே ஒரு வித்தியாசமான விதியை நான் சொல்வேன் என்பதை அவர்கள் எப்படி நினைவில் கொள்கிறார்கள் என்பது யோசனை எடுத்துக்காட்டாக இது இந்த குறி என்று வைத்துக்கொள்வோம் எனவே கேள்வி என்னவென்றால் இரண்டு புள்ளிகளும் இங்கே இருந்தால் அது இவற்றில் ஒன்று இங்கே அல்லது இங்கே இருந்தால் எனவே இது எனவே இது போன்றது எனவே அது இங்கே இருந்தால் அல்லது இங்கே இருந்தால் அது எனவே அது இருக்கும் அது இருந்தால் அது எனவே அதனால்தான் இந்த வழியில் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்பினால் இது மிகவும் எளிமையானவை இரண்டு புள்ளிகளையும் காண்க இங்கே இங்கே அது இங்கே மின்சாரம் முனைய குறிப்பு புள்ளி இதுதான் ஃப்ளக்ஸ் இது வரும் இதேபோல் இங்கே பார்த்தால் அது இங்கே இருக்கிறது மற்றும் இங்கே இங்கே அது இங்கே அது எனவே எனவே இதேபோல் நினைவில் கொள்ளலாம் இங்கே மற்றொரு வரைபடத்தை பார்த்தால் இது என்னுடையது இது எனவே நமக்கு கிடைக்கும் புள்ளி வருவதால் அதுவும் என இருக்கும் எனவே இந்த படம் 1 க்கு இது மின்சாரம் நுழையும் இதை எனக் குறிக்கவும் இது எனவே அது எனவே இந்த வழியில் எழுத முடியும் இதிலிருந்து நமக்கு எவ்வாறு புள்ளி முறை உபயோகித்து பெற முடியும் என பார்த்தோம் எனவே இப்போது இது அடுத்ததாக இருக்கும் L1 இது காயில் L1 இன் காயில் சுய தூண்டலின் இண்டக்டன்ஸ் L1 மற்றும் L2 ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் M வழங்கப்படுகிறது இந்த பக்க மின்சாரம் i1 இந்த பக்க மின்சாரம் i2 எனவே இதில் மின்சாரம் இரு நிகழ்வுகளும் புள்ளியில் நுழைகிறது இந்த மின்சாரமும் அந்த புள்ளியில் நுழைகிறது இந்த மின்சாரமும் புள்ளியில் நுழைகின்றன அதாவது அடையாளம் ஆக இருக்கும் அதனால்தான் v1 L1 d i1 dt M di2 dt ஆக இருக்கும் எனவே இது v1 என்பது L1 d i1 dt என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் i2காரணமாக சில வோல்டேஜ் கள் காயிலில் இந்த காயில் 1 தூண்டப்படும் எனவே இது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் M di2 dt இதேபோல் v2 க்கு di2 dt M ஆக இருக்கும் பின்னர் d i1 dt d i dt இதை சமன்பாடு 1 என்று எழுதலாம் இப்போது இந்த புள்ளிகளில் ஏதேனும் ஒன்று மாற்றப்பட்டால் இந்த புள்ளி இங்கே உள்ளது அல்லது அதை அழித்து விடுகிறேன் அல்லது இந்த புள்ளி இங்கே உள்ளது இது அடையாளம் மாறும் எடுத்துக்காட்டாக இந்த புள்ளி இங்கே இருந்தால் இது இல்லை என்று வைத்துக்கொள்வோம் எனவே அது என்று சொன்னேன் ஆக இருக்கும் ஏனென்றால் இந்த மின்சாரம் நுழைகிறது இந்த புள்ளி இங்கே இருந்தால் மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறுகிறது அடையாளம் எனவே இங்கேயும் இது இருக்கும் எனவே அது இப்போது ஆக இருக்கும் எனவே அதனால்தான் புள்ளிகள் அல்லது மின்சாரத்தின் திசை அல்லது வோல்டேஜ்களின் திசை மாறும்போதெல்லாம் சமன்பாடு 1 இல் பரஸ்பர சொற்களின் அடையாளத்தை மாற்றும் எடுத்துக்காட்டாக இந்த திசைகளுக்கு பதிலாக மின்சார திசை இப்படி என்று வைத்துக்கொள்வோம் அதாவது இது புள்ளியை விட்டு வெளியேறும் மின்சாரம் மற்றும் அது புள்ளியில் நுழைகிறது என்று இருக்கும் இரு மின்சாரமும் புள்ளியில் நுழைந்தால் அது இருக்கும் இரு மின்சாரமும் அந்த புள்ளியை விட்டு வெளியேறினால் அதுவும் இருக்கும் ஒரு புள்ளியில் நுழைந்து ஒரு புள்ளி வெளியேறினால் அது எதிர்மறை அடையாளமாக இருக்கும் எனவே இது எல்லாம் இங்கே எழுதப்பட்டுள்ளது இப்போது இது நேர களத்தில் பார்த்தோம் இப்போது இது r அதிர்வெண் களமாக இருக்கும் என்று நாம் விரும்பினால் ரியாக்டன்ஸ் பரஸ்பர ரியாக்டன்ஸ் L L ஆக இருக்கும் எனவே இது j M ஆக இருக்கும் இது எனது மின்சாரம் i1 இது i2 மற்றும் இது j L1 மற்றும் இது j L2 இது xL1 xL1 என்பது xL1 L1 xL2 L2 மற்றும் x M w M என்பது பரஸ்பர ரியாக்டன்ஸ் எனவே இங்கே x M M ஐ எழுதுங்கள் இது பரஸ்பர ரியாக்டன்ஸ் இங்கே இது ஒரு XmwM மற்றும் இந்த ஒரு x L1 L1 காயில் 1 வினையின் ரியாக்டன்ஸ் மற்றும் x L2 j L2 என்பது தூண்டக்கூடிய காயில் என்பதால் இது j உள்ளது ஏனெனில் இது இண்டக்டன்ஸ் காயில் மற்றும் இது பரஸ்பர ரியாக்டன்ஸ் எனவே இது அதிர்வெண் களத்தில் உள்ளது அதிர்வெண் களத்தில் கணக்கீடுகளையும் இங்கே பார்த்தால் எனவே இப்போது இந்த காயிலின் காரணமாக மன்னிக்கவும் இந்த மின்சாரத்தின் காரணமாக மன்னிக்கவும் ஒரு பரஸ்பர வோல்டேஜ் இதில் தூண்டப்படும் எனவே இதை எழுதலாம் i1 L1 இது இண்டக்டன்ஸ் L2 அல்லது ஒரு ரியாக்டன்ஸ் j L1 எழுதலாம் இதை j L2 எழுதலாம் இது காயில் 1 இன் ரியாக்டன்ஸ் மற்றும் வோல்டேஜ் அதைத் தூண்டும் எனவே இது j wM i2 மற்றும் j wM i 1 ஆக இருக்கும் இந்த I2 மின்சாரத்தின் காரணமாக ஒரு வோல்டேஜ் தூண்டப்படுகிறது இது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் எம் ஆகும் எனவே இது j wM ஆக இருக்கும் மேலும் இது j wM என அழைக்கப்படும் இப்போது இது எல் 1 க்கு ரியாக்டன்ஸ் இவ்வாறு செய்கிறேன் இந்த மின்சாரம் I இங்கே மின்சாரம் இருப்பதால் வோல்டேஜ் என்ன என்பதைக் கண்டறிய முடியும் எனவே இதை அழிக்க அனுமதிக்கிறேன் இங்கே இந்த சமன்பாட்டிலும் நீங்கள் அதை பெறலாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டியது ddt பதிலாக jw d dt மாற்றினால் இது j wL1 i1 jw M i2 ஆக மாறும் எனவே அதிர்வெண் களத்தில் நாம் காயிலில் தூண்டப்படும் வோல்டேஜ் யை இங்கு jw ஆல் d dt மாற்றினால் பின்னர் இது Jw L1 i1 ஆக மாறும் அதாவது அடிப்படையில் இது இங்கே Jw L1 i1 ஆக மாறும் மேலும் இது j wM i2 ஆக மாறும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த சமன்பாடு மேற்கூறியவாறு எழுதப்பட்டது இப்போது i1 ஐ எளிதில் v1 ஐ j L1 j M ஆல் எழுத முடியும் இதை சோர்ஸ் சமன்பாட்டால் எழுதலாம் v1 i1 jw L1 j w M i2 எனவே சமன்பாடுகளை எழுதுவோம் பின்னர் அதை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்ப்போம் எடுத்துக்காட்டாக v1 ஐ jw L1 i1 எழுதினால் மற்றும் இது ம்யூட்சுவல் கப்ளிங் காரணமாக வோல்டேஜ் ஐ தூண்டுகிறது இந்த வோல்டேஜ் மூலமானது இங்கே சேர்க்கப்பட்டுள்ளது எனவே v1 KVL ஐப் பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கும் பின்னர் அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதைப் பார்ப்போம் சில கணக்குகள் தீர்க்கப்படும் எனவே ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்பது வோல்டேஜ் ஜெனரேட்டர் எனவே இந்த வழியில் அதிர்வெண் களத்தில் மாற்ற முடியும் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்பது வோல்டேஜ் ஜெனரேட்டர் சில வோல்டேஜ் யை உருவாக்குவது போல் இங்கே எழுதலாம் எனவே இப்போது 2 காயில்கள் தொடரில் உள்ளன 2 காயில்கள் தொடரில் இருந்தால் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் இந்த விஷயத்தில் சமன்பாட்டை எவ்வாறு எழுதுவது மின்சாரம் இது தொடர் 2 காயில்கள் எவ்வாறு எழுதுவது இங்கே 1 வது காயில் மின்சாரம் நுழைகிறது புள்ளி 2 வது காயிலில் உள்ள புள்ளியும் அதே மின்சாரம் நுழைகிறது புள்ளி அதாவது அடையாளம் இருக்க வேண்டும் இது எல் 1 அவற்றின் இண்டக்டன்ஸ் கள் எனவே i1 என்பது புள்ளியில் நுழையும் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது எனவே மின்சாரம் புள்ளியில் நுழைகிறது மற்றும் இது மற்றொரு காயில் மின்சாரம் புள்ளியில் இங்கே நுழைகிறது எனவே 1 வது 2 வது காயிலின் மின்சாரம் புள்ளியில் இங்கே நுழைகிறது எனவே அடையாளம் ஆக இருக்க வேண்டும் எனவே முதலில் v ஐ எழுதினால் அதனால்தான் v இது L1 d I ஆக இருக்கும் அவற்றுக்கிடையேயான ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் M ஆகும் எனவே v L1 d i dt M d i dt இப்போது இது தொடர் சர்க்யூட்டு மின்சாரம் ஒன்றுதான் எனவே L2 க்கு L2 di2 dt M di dt 2 காயில்கள் இருப்பதால் மீண்டும் இருக்கும் அது இரண்டு முறை வரும் ஒருமுறை இந்த காயிலுக்கு எழுதும் போது அது M d idt ஆக இருக்கும் இந்த காயில் காரணமாக இந்த காயிலுக்கு M d idt வரும் எனவே மீண்டும் மீண்டும் இது இருக்கும் எந்த பிழையும் செய்யக்கூடாது அதனால்தான் இரண்டு முறை அது உள்ளது ஒவ்வொரு காயிலையும் தனியாக கருத்தில் கொண்டு அது காயில் 1 மற்றும் காயில் 2 க்கு அதனால்தான் இரண்டு முறை உள்ளது எனவே இந்த காயிலின் காரணமாக அதே மின்சாரம் பாயும் வோல்டேஜ் M di dt இல் தூண்டப்படும் இதேபோல் இந்த காயிலின் காரணமாக நான் வோல்டேஜ் யை காயில் 2 M di dt இல் தூண்டப்படும் எனவே அதனால்தான் இரண்டு முறை அவ்வாறு வந்துள்ளது v L1 L2 2 M di dt இது டைம் டொமைன் சர்க்யூட் மற்றொரு விஷயம் நடக்கலாம் அதை தெளிவுபடுத்துகிறேன் டாட் இங்கே இல்லை என்று வைத்துக்கொள்வோம் அந்த புள்ளியை இந்த காயிலின் அருகில் இங்கே வைக்கிறேன் எனவே அந்த விஷயத்தில் இந்த புள்ளியில் மின்சாரம் நுழையும் இங்கே மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறுகிறது எனவே ஒரு காயிலில் மின்சாரம் நுழைவு ஆனால் மற்ற காயில் மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறுகிறது எனவே இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும் அதே சமயம் இதன் அடையாளம் அது இருக்கும் இதன் அடையாளம் இருக்கும் மற்றும் இதில் மட்டுமே இருக்கும் இங்கே புள்ளி வைத்தால் இங்கே மின்சாரம் நுழைகிறது பின்னர் மின்சாரம் வெளியேறுகிறது அதாவது அந்த விஷயத்தில் க்கு பதிலாக இருக்கும் பின்னர் எல் 2M இப்போது 2M பொதுவாக L1 L2 2M எம் ஆக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் புள்ளியை வைத்தால் இங்கே தற்போது 2M இந்த விஷயம் இதேபோல் நடந்தால் அதாவது புள்ளி இங்கே உள்ளது மற்றும் இந்த புள்ளி இல்லை மற்றும் இந்த புள்ளி இங்கே உள்ளது அந்த விஷயத்தில் மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறும் ஆனால் இந்த காயில் மின்சாரம் மீண்டும் புள்ளியில் நுழைகிறது மீண்டும் அது எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த ஒரு அடையாளத்தை அது ஒரு முறை நுழையும் போது அது வெளியேறும் இப்போது இதேபோல் எடுத்துக்கொண்டால் மற்றொரு புள்ளியை எடுத்துக் கொண்டால் புள்ளி இங்கே உள்ளது மற்றும் புள்ளி இங்கே உள்ளது இந்த புள்ளி இல்லை எனவே இங்கே மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறுகிறது இங்கே மின்சாரமும் புள்ளி மின்சாரத்தை விட்டு வெளியேறுகிறது அவ்வாறான நிலையில் இந்த அடையாளம் இருக்க வேண்டும் எனவே அதனால்தான் மின்சாரம் புள்ளி இரண்டையும் விட்டு வெளியேறுகிறது அல்லது இரண்டிலும் நுழைந்தால் அடையாளம் ஆனால் இந்த காயிலின் மின்சாரம் புள்ளியில் நுழைந்தால் மற்றொரு புள்ளியை விட்டு வெளியேறினால் அடையாளம் ஆக இருக்கும் எனவே இது நேர களமாகும் இப்போது அதிர்வெண் களத்திற்கு வந்தால் எனவே ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் j M ஆக இருக்கும் இது j L1 j L2 எனவே இப்போது இதன் காரணமாக அல்லது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் ஜெனரேட்டர் போல செயல்பட்டால் அது இரண்டு முறை j L1 j M i மற்றும் j L2 j M i எனவே நாம் இந்த முறையில் அதிர்வெண் களத்தில் குறிக்கலாம் எனவே இதன் பொருள் இப்போது I கண்டுபிடிக்க முயற்சித்தால் இப்போது இங்கே KVL ஐ உபயோகித்து j L1 i1 j M i j L2 i1 j M i v எழுதுவதைக் குறிக்கும் எனவே நீங்கள் மின்சாரம் i கண்டுபிடிக்க இயலும் ஏனெனில் இது வோல்டேஜ் சோர்ஸ் மற்றும் இது வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் எனவே அதனால்தான் இது இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் ஜெனரேட்டராக இருப்பதால் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அதனால்தான் நான் இங்கே எழுதியது எனவே இறுதியில் அது i V j L1 L2 2M ஆக மாறும் நான் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு காண்பித்துள்ளேன் ஒரு காயிலில் அந்த புள்ளி பரஸ்பர அடையாளத்தை மாற்றியமைத்தால் அவை இல் சமன்பாடு 2 அல்லது சமன்பாடு 3 இல் இருக்கும் நான் எல்லாவற்றையும் விளக்கினேன் அதாவது தொடரில் இணைக்கப்பட்ட 2 பரஸ்பர இணைந்த காயில்களின் சமமான இண்டக்டன்ஸ் இது L1 L2 2 M ஆக இருக்கும் இந்த இண்டக்டன்ஸ் நிலையை மாற்றினால் காயிலில் 2M ஆக இருக்கும் அதாவது பொதுவாக இது L1 L2 2 M ஆக இருக்கும் நிகர இண்டக்டன்ஸ் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்பதால் அது L1 L2 2 M ஆக இருக்கும் இது சமன்பாடு 6 இப்போது 2 காயில்கள் இணையாக இருக்கும்போது இந்த 2 காயில்கள் இணையாக உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அது இப்போது தொடராக உள்ளது இது இங்கே செய்ததற்கு இணையானது இந்த சுழற்சி மின்சாரம் i1 and i2 எடுக்கப்படுகிறது எனவே இந்த திசையில் இது i1 i2 இது இங்கே குறிக்கப்பட்டுள்ளது எனவே இது மின்சாரம் i1 புள்ளியில் நுழைகிறது மின்சாரம் i2 புள்ளியில் நுழைகிறது எனவே இது அதிர்வெண் களமாகும் இது 2 புள்ளி மற்றும் இது ஒரு பரஸ்பர ரியாக்டன்ஸ் jwM ஆகும் இது இங்கு எழுதப்பட்டுள்ளது இது jw L1 மற்றும் இது நேரடியாக jwL2 ஒரே மாதிரியானது எனவே 2 மின்சாரங்கள் புள்ளி i1 i2 நுழைகிறது ஏனெனில் இந்த திசைi1 இந்த திசை i2 என்பதால் இதன் விளைவாக i1 i2 எனவே i1 i2 புள்ளியில் நுழைகிறது i2 புள்ளியில் நுழைகிறது அதாவது சமன்பாடு எழுதும் போது இந்த அடையாளம் வரும் இது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் M எனவே இப்படி எழுதினால் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் ஜெனரேட்டரை அதிர்வெண் களத்தில் எழுதுகிறோம் எனவே i1 i2 காண்பிக்கப்படுகிறது jw L1 இது j wM i2 ஆக இருக்கும் எனவே ஆக இருக்கும் ஆக இருக்கும் ஏனெனில் i1 i2 புள்ளியில் நுழையும் அதாவது இந்த புள்ளியுடன் உடன் இது சேர்க்கையாக இருக்கும் இதைப் பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்கள் நான் புள்ளியை இங்கிருந்து இங்கே மாற்றினால் போலாரிட்டியை கீழே வைத்தால் அது மாறும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இதேபோல் இங்கேயும் இந்த i1 i2 வோல்டேஜ் இங்கு தூண்டப்படும் எனவே J wM i1 i2 எனவே இப்போது என்ன செய்வது 2 மெஸ்கள் உள்ளன எனவே v i1 கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் எனவே இங்கே KVL ஐப் பயன்படுத்துங்கள் இங்கே KVL ஐப் பயன்படுத்துங்கள் மற்றும் i1 and i2 க்கு தீர்க்கவும் எனவே நான் இறுதி தீர்வை தருவேன் நேரம் உங்களுக்கு மிச்சமாகும் எனவே இந்த விஷயத்தில் தீர்க்கப்பட்டால் அது சிறிய i1 ஆக இருக்கும் இங்கே அது சிறிய i1 உண்மையில் அது தவறுதலாக இருக்க வேண்டும் Zeq அதைத் தீர்த்தால் அது vi1 தீர்க்கும் என்றால் அது j L1 L2 2 M இதை முந்தைய சர்க்யூட்லிருந்து பெறலாம் இது இங்கிருந்து பெறுங்கள் இங்கிருந்து இதைப் பெறுங்கள் நாம் KVL ஐப் பயன்படுத்துகிறோம் மற்றும் v i1 ஆல் தீர்க்கிறோம் எனவே இது சிறிய i1 இதைப் பெறும் இப்போது பாருங்கள் M எதிர்மறையாக இருந்தாலும் நேர்மறையாக இருந்தாலும் M2 எப்போதும் நேர்மறையாக இருக்கும் அது L1 L2 2 M எனவே இந்த சமமான இண்டக்டன்ஸ் Leq L1 L2 M 2 L1 L2 2 M சமன்பாடு 8 இன் M இன் அடையாளம் நாம் புள்ளி போலாரிட்டி எதை எடுத்தாலும் M 2 நேர்மறையானது என்பதால் எண் மாறாது அதாவது புள்ளியை மாற்றினால் அடையாளம் M இன் அடையாளம் மாறும் அதாவது இந்த சமன்பாடு அதாவது இந்த சமன்பாடு அது ஆகிறது எனவே டாட் எதை எடுத்தாலும் அது ஆக மாறும் அதாவது இந்த M எதிர்மறையானது அல்லது நேர்மறையானது ஆனால் இங்கே M2 எப்போதும் நேர்மறையானது எனவே அது தான் எழுதப்பட்டுள்ளது எனவே சமன்பாடு 6 L1 L2 2 M எப்பொழுதும் நேர்மறை என்று நிறுவியுள்ளோம் அதாவது தொடர் சர்க்யூட் க்கு மற்றும் ஒட்டுமொத்த இண்டக்டன்ஸ் நேர்மறையாக இருக்க வேண்டும் எனில் L1L2 M 2 0 நேர்மறை L1 L2 2 M எப்போதும் நேர்மறையான என்பதை இங்கே நிறுவியுள்ளோம் இந்த சமன்பாட்டிலிருந்து L1 L2 2 M இந்த சமன்பாட்டிலிருந்து M L1 L2 2 இந்த சமன்பாட்டிலிருந்து M √ L1L2 உள்ளது எனவே இது ஆவ்ரேஜ் மற்றும் இது ஜியோமெட்ரிக் ஆவெரேஜ் எனவே ஜியோமெட்ரிக் ஆவெரேஜ் எப்போதும் ஆவ்ரேஜ் யை விட குறைவாக இருக்கும் அதாவது இந்த மதிப்பு இதுதான் எனவே இது எடுத்துக்கொள்ள வேண்டிய மதிப்பு 3 மற்றும் 5 என இரண்டு எண்ணைக் கொண்டிருக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் இது ஆவ்ரேஜ் 3 5 2 4 ஆகும் ஆனால் அதை ஜியோமெட்ரிக் ஆவெரேஜ் எடுத்துக் கொண்டால் அது 3 5 ஆகும் அது √ 15 ஆக இருக்கும் எனவே இது ஜியோமெட்ரிக் ஆவெரேஜ் இது ஆவெரேஜ் ஐ விடக் குறைவானது எனவே ஜியோமெட்ரிக் ஆவெரேஜ் எண்கணித ஆவெரேஜ் ஐ விடக் குறைவானது சமமானவை தவிர இரண்டையும் ஒரே மாதிரியாக 4 எடுத்துக் கொண்டால் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே சமன்பாடு 10 ஒரு ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் L1 இன் அரித்மேட்டிக் ஆவெரேஜ்யை விட குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது அதே சமயம் பதினொன்று சமன்பாடு ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் L1 ஜியோமெட்ரிக் ஆவெரேஜ்யை விட குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் L1 இன் ஜியோமெட்ரிக் ஆவெரேஜ்யை விட L1 இன் அரித்மேட்டிக் ஆவெரேஜ் அதிகம் அவை சமமாக இல்லாவிட்டால் உதாரணத்திற்கு அதாவது √ L1 L2 L1 L2 2 எனவே அது L1 L 2 இல்லையெனில் அது குறைவு எனவே பரஸ்பர தூண்டலின் அதிகபட்ச மதிப்பை M max √ L1L2 ஆக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் L1 L2 2 ஆல் அல்ல ஆகையால் சமன்பாடு 11 M √ L1L2 1 ஐ பெறும் என்று வரையறுக்கிறோம் இது சமன்பாடு 13 ஆகும் ஆகையால் K இந்த வார்த்தையை k M √ L1 L2 என்று வரையறுக்கிறோம் கப்ளிங் கோஎபிசியன்ட் மற்றும் இது 0 மற்றும் 1 க்கு இடையில் இருக்கும் K1 இன் இயற்பியல் பொருள் என்னவென்றால் ஒரு காயிலில் மின்சாரத்தால் உருவாகும் அனைத்து ஃப்ளக்ஸ் மற்றொன்றையும் இணைக்கிறது எனவே அது K 1 என்றால் இரும்பு கோர் மின்மாற்றி K தோராயமாக 1 ஆகவும் ஏர் கோர் காயில் K 0 1 ஐ விட மிகக் குறைவாகவும் இருக்கும் மறுபடியும் சந்திப்போம்